மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இது விரிவுரை 31 நாம் மீண்டும் இன்று டபுள் இண்டெக்ரல்ஸை தொடர்வோம் ஆனால் குறிப்பாக இந்த போலார் ஃபார்ம் உடன் தொடருவோம் இந்த போலார் பார்மில் உள்ள டபுள் இண்டெக்ரல்ஸ் மிகவும் பயனுள்ளவை இண்டெக்ரண்ட் மற்றும் அந்த கரஸ்பாண்டிங்க் லிமிட் களையும் போலார் பார்மாக மாற்றும் பொழுது இந்த இண்டெக்ரலை மதிப்பீடு செய்வதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்பதைப் பல உதாரணங்கள் மூலமாகக் காண்போம் போலார் ஃபார்ம் என்ற சூழ்நிலையைக் கருதும்போது உதாரணமாக நமது டொமைனை போலார் ஃபார்ம் ல் விவரிக்க முடியும் உதாரணமாக நமது சர்க்குலர் டொமைன் அல்லது மற்ற டொமைனில் உள்ள அதன் எல்லைகள் r மற்றும் என்கிற வேரியபுள் மூலமாகப் பரிந்துரைக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பங்களில் அந்த இண்டெக்ரலை போலார் பார்முக்கோ அல்லது இண்டெக்ரன்டை அதற்கேயோ எளிதாக மாற்ற முடியும் எனவே x2y2 போன்ற இண்டெக்ரலை நாம் பார்க்கும் போது கார்டீசியன் தொடர்பிலுள்ள போலார் ஃபார்ம் xrcos மற்றும் yrsin என இருக்கும் என்பது நமக்குத் தெரியும் எனவே இந்த x2y2 என்பது r2ஆக மாறும் பல இடங்களில் இது எளிதாக இருக்கிறது இந்த இண்டெக்ரல் மற்றும் இண்டெக்ரேஷனின் டொமைனின் இண்டெக்ரண்டின் அடிப்படையில் நாம் போலார் ஃபார்முக்கு செல்லலாமா என முடிவு செய்வோம் இப்பொழுது நாம் அதை விவாதிப்போம் நாம் இங்கே ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் இந்த டொமைன் கர்வினால் r2θ சூழப்பட்டுள்ளது இது விலான பங்ஷன் இங்கே மற்றொரு கர்வும் விலான பங்ஷன் நாம் போலார் கோவார்டினேட் ஐப்பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆரிஜினிலிருந்து இந்தப் புள்ளிக்கான தூரம் rஆகும் இந்த ஆங்கிலிலிருந்து oxs க்குச் சமமானது வாக இருக்கும் இந்தச் சூழ்நிலையில் எப்போதெல்லாம் r1θ மற்றும் r2θ என்ற இரு கர்வும் டொமைனால் சூழப்படுகிறதோ அப்போதெல்லாம் போலார் கோவார்டிநெட்டின் உதவியுடன் இந்தஇண்டெக்ரேஷனை எளிதாகச் செய்ய முடியும் ஏனெனில் இங்கு r1θலிருந்து டொமைனுக்குள் நுழைந்து அங்கிருக்கும் r2θ லிருந்து டொமைன் rன் திசையாகும் இந்த வகையிலும் ஆல்ஃபா ஆங்கிளிலிருந்து தீட்டாவிற்குப் போவதாக நமது ஆங்கிள் வைக் கொள்வோம் எனவே என்பது ஆல்ஃபா ஆங்கிளுக்கும் 2 என்பது பீட்டா ஆங்கிளுக்கும் சமமாக இருக்கிறது நாம் போலார் கோவார்டினேட்டின் உதவியுடன் டொமைனை வளைக்க முடியும் கார்டீசன் பர்மிலுள்ளதை தனித்தனியாகச் செய்தால் இந்தடொமைனை முழுமை செய்வது மிகுந்த கடினமாயிருக்கும் ஏனெனில் இந்த கர்வ் r2θ வாலும் இங்கு r1θவாலும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் போலார் கோ ஆர்டினேட்டைக் கொண்டிருக்கும் போது இந்த இண்டெக்ரல் என்ன வடிவம் எடுக்கும் கார்டீசனைப் போன்று சின்ன செல்களாக இந்த டொமைனைத் தனித்தனியாகச் செய்தால் இந்த செல்லை Aiஎன அழைப்பதாகக் கொள்வோம் இந்த ரேடியசிலிருந்து இந்தப் புள்ளிக்கு அல்லது எந்தப் புள்ளிக்கும் இந்தக் கோட்டின் மேல் இந்த செல்லுக்காக riஆக இருக்கிறது ஆரிஜினிலிருந்து இதற்கான தூரம் ri ஆகும் மேலும் riல் உள்ள இன்கிரிமெண்டை riri என எடுத்துக் கொண்டு இந்தப் புள்ளியிலிருந்து மற்ற ரேடியசுக்குச் சென்று சேரலாம் Airiri2i2 ri2i2 2ririΔri2i2 riri2riΔi ririi எனவே இது கார்டீசியன் வகையை விட மாறுபட்டது எனக் கொள்வோம் கார்டீசியனுக்காக இதே காரியத்தைச் செய்தால் இந்த திசையில் x எனவும் மேலும் இந்தத் திசையில் yஎனவும் அதிகரிப்பதையும் மேலும் அதன் பரப்பு Δx or Δy என்பதாகவும் நாம் பெற முடியும் இந்த வகையில் நாம் சர்க்குலர் அல்லது போலார் கோ ஆர்டினேட்டைப் பற்றிப் பேசும் போது இந்த டொமைனின் ஏரியாவானது ririi என்பதற்குச் சமமாகும் கார்டீசன் கோ ஆர்டிநேட்டில் x டைரக் ஷனிலும் உள்ள இங்க்ரிமெண்ட்களின் பெருக்கல் ஆகும் அது y யை நோக்கி இருக்கும் இங்கே இன்னுமோர் ஃபாக்டர் தோன்றுகிறது இதன் பொருட்டு இந்த டொமைனில் இந்த இண்டெக்ரலை இந்த லிமிட்டால் போலார் ஃபார்மில் விவரிக்க முடியும் நாமும் அதையே செய்வோம் ஒரு ஃபங்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது rijஎன்ற புள்ளியில் அந்த ஃபங்ஷனின் வேல்யூவை கணக்கிட முடியும் கார்டீசன் போன்றே rij பாயிண்டையும் j பாயிண்டையும் கொண்டு Ajயைப் பெருக்கினால் இந்த ரீஜன் கிடைக்கும் எனவே j1nfrjj Ajக்கு லிமிட் எடுத்து இண்டெக்ரல் பார்மில் θαrr1rr2frθrdrdθஎன எழுத முடியும் மற்றொன்று இப்பொழுது லிமிட்டை கருதும்போது அது போலார் ஃபார்ம்மில் கொடுக்கப்பட்டுள்ளது இது rக்கு மிகவும் எளிதானது நாம் r1θலிருந்து டொமைனுக்குள் நுழைந்து r2θலிருந்து ஏற்கெனவே இருக்கும் டொமைனுக்குள் நுழைகிறோம் வானது கோணம் α லிருந்து βவரைக்கும் இருக்கும் இப்போது இதுவே rக்கான லிமிட் ஆகும் dx மற்றும் dyஎன நாம் சுருக்கும் போது r ஃபாக்டர் போலார் கோ ஆடினேட்டுக்கு ஒப்பாக்கும் போது அதிகமாக இருக்கும் இங்கே நமக்கு அந்த ஃபங்ஷன் r என்பதை r θ என்ற கோ ஆடினேட்டில் கணக்கிடப்படுவதாகக் கொள்வோம் மேலும் அவை கூடுதலான ஃபாக்டர் r ஆகவும் dr dθஆகவும் இருக்கும் அந்த ரீஜனை கவர் செய்வதற்கு மற்றும் rன் ரேஞ்சைக் கருத்தில் கொள்ள வேண்டும் θαrr1rr2frθrdrdθ நாம் ஏற்கெனவே போலார் கோ ஆர்டினேட்டில் எப்படி இண்டெக்ரலை எழுதுவது என விவாதித்திருந்தாலும் எப்படி போலார் கோ ஆர்டினேட்டுக்கு கார்டீசியன் இண்டெக்ரலை மாற்றுவது என்பதை இப்போது இங்கே காண்போம் சில ரீஜன் R ன் மேல் கார்டீசியன் கோஆர்டினேட் ∬Rfxydxdyஃபார்மில் இண்டெக்ரல் கொடுக்கப்பட்டுள்ளது என்க இப்போது போலார் ஃபார்முக்கு மாற்ற என்ன செய்ய வேண்டுமெனில் xrcos yrsin மற்றும் dx dy rdrdθ என பதிவிட வேண்டும் r ஐப்பொருத்த மட்டில் முழு ரீஜனையும் கவர் பண்ணும் படியான லிமிட்டைக் கொள்ள வேண்டும் இங்கே ∬Gfrcos rsin rdrdθஏனெனில் இது சிறிய ரீஜன் இங்கே போலார் கோ ஆர்டினேட்டில் rdrdθஆகவும் கார்டீசியன் கோ ஆர்டினேட்டில் dx dy ஆகவும் இருந்தது இங்கே எது முக்கியமானது எனில் இண்டெக்ரலில் xrcos yrsin எனப் பிரதியிடுவதும் dx dyக்குப்பதிலாக rdrdθஎன இடுவதுமாகும் அடிப்படையில் G என்பது அதே ரீஜனைக் குறிப்பிடுவதாக இருந்தாலும் இது போலார் கோ ஆர்டினேட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது இப்போது போலார் ஃபார்மில் இண்டெக்ரலை எவ்வாறு மதிப்பிடுவது என உதாரணங்களின் உதவியுடன் நாம் காண்போம் இப்போது ரேடியஸ் r ரேடியஸ் a கொண்ட ஒரு சர்க்கிளின் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஏரியா வைக் கணக்கிடும் ஒரு சிறு உதாரணத்திலிருந்து தொடங்குவோம் ஒரு a ரேடியஸ் கொண்ட ஒரு சர்க்கிளின் ஏரியாவைக் கணக்கிட விரும்புகிறோம் நமக்குக் கொடுக்கப்பட்ட ஏரியாவைக் கார்டீசியன் கோ ஆர்டினேட்ஸ்க்கு கணக்கிட்டது போலவே எரியாவிற்கான ஃபங்க்ஷனை 1 எனக்கொண்டால் rdrdθவின் மேல் இண்டெக்ரலைப் பெறுவோம் இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆக இருக்கிற படியால் சர்க்கிளின் ஏரியா θ0 to2வரை கொடுக்கப்படும் இங்கே இது ரேடியஸ் a உடன் கூடிய சர்க்கிள் ஆகும் இந்த தீட்டாவின் லிமிட்டானது 2வரை செல்லும் தீட்டா 0 விலிருந்து 2 ஆகும் போது அந்த லைன் 0 மேலும் அந்த லைன் 2 ஆகும் r ஆனது 0 விலிருந்து மாறத்துவங்கும் போது 0 வில் துவங்கி சர்க்கிளின் ரேடியஸ் r அதாவது ரேடியஸ் a வரை இருக்கும் எனவே r ன் லிமிட் 0 விலிருந்து சர்க்கிள் r அதாவது ரேடியஸ் a வரை இருக்கும் மேலும் தீட்டா 0 விலிருந்து 2வரை இருக்கும் நமது தேவை இண்டெக்ரலைக் கணக்கிடுவது மாத்திரமே r இன் அப்பர் லிமிட் a ஆகும் நாம் வை பொறுத்து இண்டெக்ரெட் செய்யும் போது அவுட்டர் இண்டெக்ரலில் இருந்து தோன்றும் அது நமக்கு 2வை தரும் இது சர்க்குலர் ரீஜனின் ஏரியாவின் பகுதியாகும் Aθ02r0ardrdθ a222 a24 இங்கு a24என்பதை போலார் அல்லது போலார் ஃபார்மின் இண்டெக்ரலை எளிதில் மதிப்பிடலாம் ஆனால் இதனையே நாம் கார்டீசன் பார்மில் செய்யும் போது சற்று கடினமாக இருக்கும் ஏனெனில் x மற்றும் y இன் லிமிட்கள் கர்டீசன் ஃபார்மில் சர்கிளைக் கொண்டதாக இருக்கும் போலார் பார்மில் சர்க்கிளின் சமன்பாடு raமாத்திரமே இந்த ரீஜனை நாம் கவர் பண்ணுவதற்கு r0 விலிருந்து raக்கு நாம் செல்லுகிறோம் ஆனால் கார்டீசன் கோ ஆர்டினேட்டில் இது x2y2a2 ஆகும் முதலில் x அல்லது y இன் லிமிட்டை a2 x2 மற்றும் a2 y2 எனக்கிடைக்க கணக்கிட வேண்டும் இது தான் அந்த சிக்கல் தொடர்ந்து செல்ல ∬Rex2y2dydx ஐ நீங்கள் கணக்கிட வேண்டும் இங்கு R என்பது x axis மற்றும் y1 x2 என்ற கர்வினால் சூழப்பட்ட செமி சர்குலர் ரீஜன் ஆகும் இது y21 x2 என்ற கர்வ் ஆகும் அதன் அர்த்தம் x2y21 இது ஒரு சர்க்கிள் நாம் x axis மற்றும் செமி சர்குலர் ரீஜனைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே x axis மற்றும் சர்க்கிளின் அப்பர் பார்ட்டால் சூழப்பட்டதாயிருக்கும் இந்த ரீஜனை வரைவோமென்றால் அது ரேடியசுடைய ஹாஃப் சர்க்கிள் மற்றும் x axis கிடைக்கும் இந்த ரீஜனின் மேல் இன்டக்ரேட் செய்ய விரும்புகிறோம் இது சர்க்குலர் ரீஜனாக இருப்பதால் போலார் கோ ஆர்டினேட்டில் இன்டக்ரேட் செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் இரண்டாவதாக நமது இண்டெக்ரண்ட் x2y2ஐப் போன்று இருப்பதால் இன்டக்ரண்டை மதிப்பிடுவதற்கு மிகவும் எளிதாய் இருக்கும் இப்போது இன்டக்ரலைக் கணக்கிட அது ∬Rex2y2dydx என வரும் போலார் பார்மில் எழுதுவோமென்றால் முதலில் இண்டெக்ரண்ட் ஏனெனில் xrcos மற்றும் yrsin என இண்டெக்ரண்ட்டில் பிரதியிடுகிறோம் இது x2y2r2 என்பதைத்தரும் இங்கே நாம் θ0r01er2rdrdθθ0er2201dθ12e 1 எனப் பெறுகிறோம் போலார் கோ ஆர்டினேட்டைப் பயன் படுத்துவோமென்றால் எளிதில் இதனை மதிப்பீடு செய்யலாம் மற்றொரு கணக்கை எடுத்துக் கொள்வோம் கணக்கு 2 ல் இன்னும் கொஞ்சம் உள்ளானவைகள் கொடுக்கப்படும் இங்கே கார்டியாய்டு r21cos θ ன் உட்புறம் மற்றும் region r1 circle r1ன் வெளிப்புறம் இவற்றின் ஏரியாவைக் கணக்கிட வேண்டும் இங்கே ஒரு ரேடியஸ் 2 மற்றும் சென்டர் 0 உடன் சர்க்கிள் இருக்கிறது ஆகவே இது ஒரு சர்க்கிள் இப்போது நமக்கு கார்டியாய்டு r1 கிடைக்கிறது ஆகவே முதலில் ரீஜனை வழக்கம் போல் கொணர வேண்டும் இந்த வகையில் நமக்கு கார்டியாய்டு அதன் பிறகு ரேடியஸ் 2 கொண்ட சர்க்கிள் கிடைக்கிறது கார்டியாய்டின் உட்புறமும் சர்க்கிள் r ன் வெளிப்புறமும் 2 க்குச் சமமாய் இருக்கும் அதாவது சர்க்கிளின் வெளிப்புறம் மற்றும் கார்டியாய்டின் உட்புறத்தையும் பற்றிப் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ரீஜனின் எரியாவைக் காண விரும்புகிறோம் இயற்கையாகவே எளிதாக இருப்பதற்காகவே போலார் கோ ஆர்டினேட்சை நாம் பயன்படுத்துவோம் θ2π2r221cos rdrdθ θ2π21241cos 2 4 dθ θ2π222cos dθ 42sin 12θsin 2θ 20π2 421224248π இந்த ரீஜனின் ஏரியா இந்த ஃபிகரில் வரையப்பட்டுள்ளது மீண்டும் இது போலார் கோ ஆர்டினேட்டுடன் இருப்பதால் மதிப்பீடு செய்வது எளிதாக இருந்தது அடுத்ததாக நாம் மூன்றாவது கணக்குக்குச் செல்வோம் போலார் கோ ஆர்டிநேட்டின் உதவியுடன் xy பிளேனில் ரீஜன் R ன் ஏரியா ஏரியா y1 என்ற கோட்டிற்கு மேலும் y3xஎன்ற கோட்டிற்கு கீழேயும் சர்க்கிள் x2y24ஆல் சூழப்பட்டுள்ளது என்பதைக் கண்டறியலாம் நமக்கு இரண்டு கோடுகள் y1 மேலும் y3x மற்றும் சர்க்கிள் x2y24 நமக்குக் கிடைக்கிறது இதுவே சூழ்நிலை நமக்கு y1 y3x மற்றும் சர்க்கிள் x2y24கிடைக்கிறது இப்போது கோட்டிற்கு மேலேயும் கீழேயும் சர்க்கிளால் சூழப்பட்டுள்ளது இந்த ரீஜன் இப்போது போலார் கோ ஆர்டினேட்டீன் உதவியுடன் நாம் காண வேண்டிய ஏரியா ஆகும் இந்த வகையில் இப்போது நாம் R மற்றும் தீட்டாவிற்கான லிமிட்களைக் காண வேண்டும் ஆகவே நாம் r ன் திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் 0 விலிருந்து அந்தப் புள்ளிக்குப் போகவேண்டும் இது தேவையானது இப்போது முதலில் எங்கே இந்தக் கோடுகள் சந்திக்கின்றனவோ அந்தப் புள்ளிகளைக் கணக்கிட வேண்டும் y என்பது ஒரு கோட்டிற்கு சமமானது மேலும் x2y24என்ற சர்க்கிளை நாம் கொண்டிருக்கிறோம் y என்பதை 1 x எனப்போடும் போது 3 மற்றும் 1 என்ற புள்ளிகள் நமக்குக் கிடைக்கிறது இந்த வகையில் y 3 x எனும் போது x 1மற்றும் y 3 ஆகும் இப்போது இந்த ஆங்கிளைக் கணக்கிடுவது எளிது ஏனெனில் இதன் வெர்ட்டிகல் டிஸ்டன்ஸ் 1 மற்றும் முதல் ஆங்கிள் 3 எனவும் இங்கே இருக்கிறது எனவே இந்த ஆங்கிளின் டான் அதாவது tan 13எனவும் மற்றும் 6எனவும் நாம் பெறலாம் π6π3rcosec θr2r dr dθπ 33 இண்டெக்ரேஷனின் ஏரியா மற்றும் லிமிட்டைப் போடுவதுமே முக்கியமானது ஆகும் அடுத்த கணக்கிற்கு நகரும் போது பாரபோலா பாராபோலாய்ட் z9 x2 y2 க்கு மேலாகவும் யூனிட் சர்க்கிளுக்குக் கீழாகவும் சூழப்பட்ட சாலிட் ரீஜனின் வால்யூமைக் கண்டுபிடிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் யூனிட் சர்க்கிளின் மேலாக பாராபோலாய்டின் வால்யூமைக் கண்டுபிடிக்க நாம் விரும்புகிறோம் இங்கே யூனிட் சர்க்கிள் கிடைக்கிறது நமக்கு இது தெரிந்திருப்பதால்லிமிட்டைக் கொண்டு வருவது எளிது யூனிட் சர்க்கிள் ஆக இருப்பதால் r ஆனது 0 விலிருந்து 1க்கும் தீட்டாவானது 0 விலிருந்து 2π க்கும் கிடைக்கும் நமக்கு இருக்கும் இண்டெக்ரண்ட் 9 x2 y2ஆனது போலார் கோ ஆர்டினேட்டில் r2ஆக மாறும் அதன் பின் r dr dθ ஆகவே இங்கே இதுவே இண்டெக்ரண்ட்மற்றும் r dr dθ ஆகவே இது போலார் கோ ஆர்டினேட்டில் x2y2 என்பது r2ஆக மாறும் நாம் பெறும் 9 r2 மற்றும் r dr dθஆகியவற்றை மதிப்பீடு செய்வது மிகவும் எளிது இண்டெக்ரலை மதிப்பீடு செய்யும் போது அதன் லிமிட் 172என வந்து கொண்டிருக்கும் கடைசியாக மற்றொரு முக்கியமான உதாரணம் 00e x2y2dxdyஎன்பதை போலார் கோ ஆர்டினேட்டின் உதவியுடன் மதிப்பிடுவோம் 0 விலிருந்து க்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டாக இருப்பதால் க்கும் பிறகு e x2y2dxdy இந்த ரீஜனில் r 0 விலிருந்து க்கும் 0 விலிருது 2 க்கும் மாறுபடும் மற்றும் e x2y2 என்பது r2ஆகவும் மேலும் dr dθவாகவும் மாறுபடும் θ02r0e r2r dr dθθ02 12e r20dθ1224 நாம் போலார் கோ ஆர்டினேட்டைப் பயன்படுத்தும் போது இண்டெக்ரலின் மதிப்பு 4 ஆகும் ஆனால் கார்டீசன்கோ ஆர்டினேட்டைப் பயன்படுத்தும் போது நீங்கள் மிகவும் கடினமாய் உணர்வீர்கள் இங்கு மேலே கண்ட உதாரணத்தின் அடிப்படையின் படி அல்ல நீங்கள் I0e x2dx என்பதைக் கொண்டால் இது மற்றொரு இண்டெக்ரல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y க்குச் சமமாக இருக்கும் இப்போது இண்டெக்ரல் வேரியபிளின் பெயரை மாத்திரம் y என மாற்றுகிறோம் அதன் மதிப்பு சமமாயிருக்க வேண்டும் என அவசியமில்லை நாம் இரண்டு இண்டெக்ரல்களின் பெருக்கலை இப்படிக் கருதுவோம் அதாவது 0e x2dx0e y2dy I0e x2dx0e y2dy I0e x2dx0e y2dy 00e x2y2dxdy 4 ⟹0e x2dx2 என எழுதலாம் முடிவாக போலார் ஃபார்மிலுள்ள டபுள் இண்டெக்ரல்கள் மிகவும் முக்கியமானவை முக்கியமாக மேலே கண்ட சில இண்டெக்ரல்கள் மிகவும் எளிதானவை போலார் கோ ஆர்டிநேட்டுகளாக மாற்றுவதால் எளிதாக மதிப்பிட முடியும் இண்டெக்ரல் இண்டெக்ரண்ட்ஸ் மற்றும் டொமைனின் அடிப்படையில் கார்டீசியன் அல்லது போலார் ஃபார்மில் எது நன்றாய் இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்கலாம் இதனை சில உதாரணங்கள் மூலம் பார்த்தோம் இந்த விரிவுரைகளைத் தயாரிக்க மேற்கண்ட குறிப்புக்களை நான் பயன்படுத்தினேன் மிக்க நன்றி